கடந்த சொற்பொழிவில் நாங்கள் அறிமுகப்படுத்திய லாஜிஸ்டிக் ரெக்ரேஷன் குறித்த விரிவுரையைத் தொடருவோம் கடைசி சொற்பொழிவிலிருந்து நீங்கள் நினைவு கூர்ந்தால் ப்ராபபிலிட்டியை ஒரு சிக்மாய்டல் ஃபங்ஷனாக வடிவமைத்தோம் நாங்கள் பயன்படுத்திய சிக்மாய்டல் ஃபங்ஷன் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இது உங்கள் ஹைப்பர் பிளேன் இக்கூவேஷன் என்பதைக் கவனியுங்கள் N டைமென்ஷன்ங்களில் இந்த அளவு ஒரு ஸ்கேலார் ஆகும் ஏனெனில் உங்களிடம் உள்ள X எலிமென்ட்ஸ் இல் n எலிமென்ட்ஸ் X மற்றும் n எலிமென்ட்ஸ் β1 உள்ளன இது β0 β11 x1 β12 x2 மற்றும் β1n xnபோன்றது எனவே இது ஒரு ஸ்கேலார் பின்னர் இந்த அளவு மிகப் பெரிய எதிர்மறை எண்ணாக இருந்தால் ப்ராபபிலிட்டி 0 மற்றும் இந்த அளவு மிகப் பெரிய நேர்மறை எண்ணாக இருந்தால் ப்ராபபிலிட்டி 1 மற்றும் ப்ராபபிலிட்டி 0 5 என்று மாற்றம் அடைந்தால் நீங்கள் எப்போதும் 1 கிளாசின் பார்வையில் இருந்து அதைப் பார்க்க வேண்டும் என்று நான் சொன்னதை நினைவில் கொள்ள வேண்டும் எனவே கிளாஸ் 1 க்கு அதிக ப்ராபபிலிட்டி மற்றும் கிளாஸ் 0 குறைந்த ப்ராபபிலிட்டி இருக்க வேண்டுமென்றால் அதற்கு முன்னர் நாங்கள் விவரித்த ஒரு த்ரெஸ்கொல்ட் நீங்கள் கொண்டிருக்க வேண்டும் இதைப் பயன்படுத்தி பைனரி வெளியீட்டாக மாற்றலாம் எனவே நீங்கள் ஒரு 0 5 த்ரெஸ்கொல்ட்டை பயன்படுத்த இருந்தால் ப்ராபபிலிட்டி 0 இருந்து ஒன்றிற்கு செல்வதை பார்க்கலாம் p β0 β1 X 0 போது சரியாக 0 5 ஆகிறது இதற்குக் காரணம் p e 0 2 இது 1 2 க்கு சமம் மற்றொரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் கவனியுங்கள் இந்த இக்கூவேஷன் ஹைப்பர் பிளேனின் இக்கூவேஷன் எனவே இது போன்ற டேட்டா என்னிடம் இருந்து மேலும் இந்த லைனை நான் வரைந்தால் இந்த லைனில் எந்த புள்ளியின் ப்ராபபிலிட்டி 0 5 சமம் எந்த புள்ளியும் இந்த 2 டி வழக்கில் லைனின் அல்லது n டைமென்ஷன் வழக்கில் ஹைப்பர் பிளேனில் கிளாஸ் 0 அல்லது கிளாஸ் 1 க்கு உண்டான சமமான ப்ராபபிலிட்டி உடன் இருக்கும் என்று இது அடிப்படையில் கூறுகிறது இது நாம் என்ன செய்ய முயற்சிக்கிறோம் என்பதிலிருந்து அர்த்தமுள்ளதாக இருக்கும் எனவே இந்த மாடல் ஒரு லாக்கிட் மாடல் என்று அழைக்கப்படுகிறது இதைப் புரிந்துகொள்ள மிக எளிய உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் நம்மிடம் டேட்டா வழங்கப்பட்டுள்ளது என்று வைத்துக் கொள்வோம் இங்கே நாம் கிளாஸ் 0 க்கான டேட்டாவையும் கிளாஸ் 1 க்கான டேட்டாவையும் வைத்திருக்கிறோம் பின்னர் இது 2 டைமென்ஷன்ல் பிராப்ளம் எனவே ஹைப்பர் பிளேன் ஒரு லைன் ஆக இருக்கும் எனவே ஒரு லைன் இதை பிரிக்கும் இந்த வகையான கிளாசிஃபிகேஷன் பிராப்ளம்கள் உண்மையில் சூப்பர்வய்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பிராப்ளம் என்று அழைக்கப்படுகிறது இந்தத் டேட்டா அனைத்தும் லேபிள் செய்யப்பட்டிருப்பதால் இதை சூப்பர்வய்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பிராப்ளம் என்று அழைக்கிறோம் இந்தத் டேட்டாகள் அனைத்தும் 0 கிளாஸ்லிருந்து வருகின்றன என்பதையும் இந்தத் டேட்டாகள் அனைத்தும் கிளாஸ் 1 இலிருந்து வருவதையும் நான் ஏற்கனவே அறிவேன் எனவே வேறுவிதமாகக் கூறினால் நான் கிளாஸ் 0 என எதை அழைக்க வேண்டும் கிளாஸ் 1 ஆக எதை அழைக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் நான் கண்காணிக்கப்படுகிறேன் எனவே இந்த வகையான பிராப்ளம்களில் பொதுவாக உங்களிடம் டேஸ்டு டேட்டா என்று அழைக்கப்படும் புதிய டேட்டா வழங்கப்படுகிறது பின்னர் இந்த டேஸ்டு டேட்டா எந்த வகுப்பைச் சேர்ந்தது என்பது கேள்வி எனவே இந்த எடுத்துக்காட்டை பொருத்தவரை இது கிளாஸ் 0 அல்லது கிளாஸ் 1 ஆகும் இது போன்ற பிரச்சினைகளை நாங்கள் பயன்படுத்துவோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இந்த பாடத்திட்டத்தின் ஆரம்பத்தில் நான் மோசடி கண்டறிதல் மற்றும் பலவற்றைப் பற்றி பேசினேன் என்பதை நினைவில் கொள்க மோசடி பற்றிய பல பதிவுகளை உடைய கிரெடிட் கார்டு பயன்பாடு இடத்தில் கிரெடிட் கார்டு பயன்பாட்டின் மோசடி நிகழ்வுகள் அனைத்தையும் குறிப்பிட்ட பண்புக்கூறு மூலம் நீங்கள் விவரிக்கலாம் எடுத்துக்காட்டாக கிரெடிட் கார்டு குறிப்பிட்ட நேரத்தில் பயன்படுத்தப்பட்டதா கிரெடிட் கார்டு பயன்படுத்திய நபர் அவர் வாழும் இடத்தில் பயன்படுத்தப்பட்டதா அல்லது அந்த நபர் கிரெடிட் கார்டு பரிமாற்றம் செய்ததா மற்றும் பல பண்புகளிலிருந்தும் அறியலாம் எனவே இவை பண்புக்கூறுகள் என்றால் பல பண்புக்கூறுகள் உள்ளன என்று சொல்லலாம் கிரெடிட் கார்டின் சாதாரண பயன்பாட்டிற்காக உங்களிடம் நிறைய பதிவுகள் மற்றும் கிரெடிட் கார்டை மோசடி செய்ததற்கான சில பதிவுகள் உள்ளன பின்னர் நீங்கள் ஒரு கிளாஸிஃபையரை உருவாக்க முடியும் ஒரு புதிய பரிவர்த்தனை ஆன ஒரு புதிய பண்புக்கூறு தொகுப்புகளைத் தந்தால் அந்தப் பரிவர்த்தனையில் மோசடியாக இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை அடையாளம் காண முடியும் அதே பிராப்ளமைப் பற்றி சிந்திக்க இது வேறு வழி உள்ளது ஆயினும்கூட இந்த உதாரணத்தைப் பொருத்தவரை நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த காலமை பூஜ்ஜியங்கள் மற்றும் 1 டன் நிரப்ப வேண்டும் நான் ஒரு காலமை 0 என்று ஒரு வரிசையை நிரப்பினால் இதன் பொருள் இந்த டேட்டா 0 ஆம் வகுப்பிற்கு சொந்தமானது நான் அதை 1 ஆல் நிரப்பினால் இது கிளாஸ் 1 க்கு சொந்தமானது என்று சொல்லலாம் எனவே இதைத்தான் நாங்கள் செய்ய முயற்சிக்கிறோம் கிளாஸ்கள் என்னவென்று எங்களுக்குத் தெரியாது நாம் பார்க்கும் இந்த ப்ராப்ளம் மிகவும் எளிமையான ப்ராப்ளம் கடைசி டேபிளில் காட்டப்பட்ட அதே டேட்டாவை நாங்கள் பிளாட் செய்துள்ளோம் நீங்கள் ஒரு கிளாஸிஃபையரை விரும்பினால் இது போன்ற ஏதாவது செய்யும் என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் இந்த பிராப்ளம் நேர்கோட்டால் பிரிக்கப்படுகிறது எனவே நீங்கள் அதைச் செய்யும் ஒரு லைனை க் கொண்டு வரலாம் இந்த பிராப்ளமை தீர்க்க லாஜிஸ்டிக் ரெக்ரேஷனைப் பயன்படுத்தினால் என்ன ஆகும் என்று பார்ப்போம் எனவே நீங்கள் ஒரு லாஜிஸ்டிக் ரெக்ரேஷன் தீர்வைச் செய்திருந்தால் இந்த விஷயத்தில் பேராமீட்டர் மதிப்புகள் இவ்வாறு மாறிவிடும் இந்த பேராமீட்டர் மதிப்புகளை எவ்வாறு பெற்றோம் இந்த பேராமீட்டர் க்கள் மதிப்புகள் ஆப்டிமைஷேஷன் பாமுலேஷன் தேர்வுமுறை உருவாக்கம் மூலம் கிடைக்கப் பெற்றன இங்கு 1 log பதிவு சாத்தியத்தை டேசிஷன் வேரியபல்கள் ஆன β0 β11 மற்றும் β12 உடன் அதிகரிக்கிறது நாம் இங்கே பார்க்கும் 3 திஸ் இஸ் அன் டேசிஷன் வேரியபல்கள் உள்ளன ஏனெனில் இது ஒரு A₂ டைமென்ஷன் பிராப்ளம் எனவே ஒவ்வொரு டைமென்ஷன்ற்கும் 1 கோஎஃபீஷியேன்ட் மற்றும் 1 கான்ஸ்டன்ட் இப்போது நீங்கள் இதைச் செய்தவுடன் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் சிக்மாய்டுக்கு முன்பு எழுதப்பட்ட p வெளிப்பாடு உள்ளது இது நாம் பேசிக் கொண்டிருக்கும் ஒரு சிக்மாய்டல் ஃபங்ஷன் நீங்கள் ஒரு டேஸ்டு த் டேட்டாவைப் பெறும்போதெல்லாம் 1 3 என்று சொல்வோம் இதை இந்த சிக்மாய்டல் ஃபங்ஷனில் செருகினால் உங்களுக்கு ப்ராபபிலிட்டி கிடைக்கும் நீங்கள் முதல் டேட்டா புள்ளியைச் செருகும்போது உங்களுக்கு இந்த ப்ராபபிலிட்டி கிடைக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் எனவே நீங்கள் 0 5 என்ற த்ரெஸ்கொல்ட்டைப் பயன்படுத்தினால் நாங்கள் சொல்லப்போவது 0 5 க்கும் குறைவானது 0 ஆம் வகுப்பைச் சேர்ந்தது 0 5 ஐ விட பெரியது 1 ஆம் வகுப்பைச் சேர்ந்தது எனவே இது 0 என்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் கிளாஸ் 0 கிளாஸ் 1 கிளாஸ் 1 கிளாஸ் 0 கிளாஸ் 0 கிளாஸ் 1 கிளாஸ் 0 கிளாஸ் 0 கிளாஸ் 0 எனவே முந்தைய ஸ்லைடில் நான் குறிப்பிட்டது போல் இந்த காலமை நிரப்ப வேண்டும் நீங்கள் வரிசையைத் தாண்டினால் குறிப்பிட்ட சாம்பிள் எந்த கிளாஸை சேர்ந்தது என்று அது கூறுகிறது எனவே இப்போது நாங்கள் என்ன செய்தோம் என்பது இந்த டேஸ்டு நிகழ்வுகளை நாங்கள் கிளாஸிஃபை செய்துள்ளோம் இந்த பேராமீட்டர் க்களை நீங்கள் அடையாளம் காணும்போது கிளாஸிஃபையர் இந்த சாம்பிள்களை பார்த்ததில்லை எனவே இந்த பேராமீட்டர் க்களை அடையாளம் காணும் செயல்முறையே மெஷின் லேர்னிங் அல்காரிதம்களில் பொதுவாக டிரேயினிங் என அழைக்கப்படுகிறது எனவே டேஸ்டு வழக்குகளை பின்னர் தீர்க்க நீங்கள் கிளாஸிஃபையரைப் பயிற்றுவிக்கிறீர்கள் இந்த பேராமீட்டர் க்கள் அடையாளம் காணப்படும்போது நீங்கள் பயன்படுத்தும் டேட்டா டிரேயினிங் டேட்டா என்று அழைக்கப்படுகிறது மேலும் இது ஒரு கிளாஸிஃபையரை நீங்கள் சோதிக்கும் டேஸ்டு டேட்டா என்று அழைக்கப்படுகிறது எனவே பொதுவாக நீங்கள் செய்வது என்னவென்றால் உங்களிடம் ஏற்கனவே ஒரு நல்ல விஷயத்தை வழங்கிய கிளாஸ் லேபிள்களுடன் நிறைய டேட்டா இருந்தால் இதை நீங்கள் டிரேயினிங் டேட்டா மற்றும் டேஸ்டு டேட்டாகளாக பிரிக்க வேண்டும் இதை டிரேயினிங் மற்றும் டேஸ்டு டேட்டாகளாகப் பிரிப்பதற்கான காரணம் பின்வருமாறு இந்த விஷயத்தில் நீங்கள் அதைப் பார்த்தால் சில டேட்டாவின் அடிப்படையில் ஒரு கிளாஸிஃபையரை நாங்கள் உருவாக்கினோம் பின்னர் அதை வேறு சில டேட்டாகளில் சோதித்தோம் ஆனால் இந்த முடிவுகள் சரியானதா அல்லது தவறா என்பதை அறிய எங்களுக்கு வழி இல்லை எனவே முடிவுகளை நாம் அப்படியே எடுக்க வேண்டும் எனவே நீங்கள் செய்ய விரும்புவது என்னவென்றால் ஒரு கிளாஸிஃபையரை உருவாக்க டேட்டாவின் சில பகுதியைப் பயன்படுத்த விரும்புகிறீர்கள் டேஸ்டு டேட்டாவின் சில பகுதியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறீர்கள் இதைத் தக்கவைத்துக்கொள்வதற்கான காரணம் இதில் லேபிள்கள் ஏற்கனவே அறியப்பட்டிருப்பதால் எனவே டேட்டாவின் இந்த பகுதியை நான் கிளாஸிஃபையர்க்கு கொடுத்தால் கிளாஸிஃபையர் சில கிளாசிஃபிகேஷன்களுடன் வரும் இப்போது அந்த டேட்டா புள்ளிகளுக்கு ஏற்கனவே நிறுவப்பட்ட லேபிள்களுடன் ஒப்பிடலாம் எனவே உங்கள் கிளாஸிஃபையர் எவ்வளவு சிறந்தது என்பதைச் சரிபார்ப்பதில் இருந்து இதை டிரேயின் மற்றும் டேஸ்டு டேட்டாகளாகப் பிரிப்பது எப்போதும் நல்லது டிரேயினிக்கு நீங்கள் பயன்படுத்தும் டேட்டாவின் விகிதம் டேஸ்டுக்கு பயன்படுத்தப்படும் டேட்டாவின் விகிதம் மற்றும் பல சிந்திக்க வேண்டியவை இந்த வலிடேஷன் செய்வதற்கான பல்வேறு வழிகள் உள்ளன ஏனெனில் ஒருவர் அதை டேஸ்டு டேட்டாவுடன் சரி பார்ப்பார் கே போல்ட் வலிடேஷன் மற்றும் பல போன்ற நுட்பங்கள் உள்ளன எனவே டேட்டாவை டிரேயின் மற்றும் டேஸ்டு டேட்டா ஆகப் பிரித்து பின்னர் உங்கள் கிளாஸிஃபையர் எவ்வளவு சிறந்தது என்பதை சரிபார்க்க பல வழிகள் உள்ளன ஆயினும்கூட நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான யோசனை என்னவென்றால் ஒருவர் எப்போதும் டேட்டாவைப் பார்த்து டேட்டாவை டிரேயின் மற்றும் டேஸ்டுக்குள் பிரிக்க வேண்டும் இதனால் நீங்கள் சீரான முடிவுகளைப் பெறுவீர்கள் எனவே இந்த புள்ளிகளை ஒருவர் மீண்டும் வரைய வேண்டுமானால் இந்த எக்சர்சைஸ்சில் இதைப் பயன்படுத்துகிறோம் எனவே இவை அனைத்தும் கிளாஸ் 1 டேட்டா புள்ளிகள் இவை கிளாஸ் 0 டேட்டா புள்ளிகள் மற்றும் இது உங்கள் ஹைப்பர் பிளேன் ஆகும் இது ஒரு லாஜிஸ்டிக் ரெக்ரேஷன் மாடல் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது இவை இந்த கிளாஸிஃபையர்யுடன் நாங்கள் முயற்சித்த டேஸ்டு புள்ளிகள் எனவே இந்த விஷயத்தில் எல்லாம் நன்றாக வேலை செய்வதாக நீங்கள் காணலாம் ஆனால் நான் முன்பு கூறியது போல் இது போன்ற முடிவுகளை 2 டைமென்ஷன்ங்களில் மிக எளிதாக பார்க்க முடியும் இருப்பினும் பல டைமென்ஷன்ங்கள் இருக்கும்போது டேட்டா புள்ளி எங்குள்ளது என்பதைக் காண்பது மிகவும் கடினமாகும் ஆயினும்கூட லாஜிஸ்டிக் ரெக்ரேஷன் என்ன செய்கிறது என்பது பற்றிய ஒரு கருத்தை இது உங்களுக்கு வழங்குகிறது இது உண்மையில் இங்கே ஒரு லீனியர் கிளாசிஃபிகேஷன்ச் செய்து வருகிறது இருப்பினும் இந்த ஹைப்பர் பிளேனில் இருந்து ஏதோ ஒரு வகையில் தூரத்தை அடிப்படையாகக் கொண்டது டேட்டா ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் இருப்பதற்கான ப்ராபபிலிட்டியும் நாங்கள் ஒதுக்குகிறோம் இப்போது லாஜிஸ்டிக் ரெக்ரேஷனில் நாம் பேச விரும்பும் ஒரு யோசனை உள்ளது இந்த யோசனைதான் ரெகுலராய்சேஷன் என்று அழைக்கப்படுகிறது யோசனை பின்வருமாறு பொது லாஜிஸ்டிக் ரெக்ரேஷனில் நாங்கள் பயன்படுத்திய அப்ஜெக்டிவ் ஃபங்ஷனை நீங்கள் கவனித்தால் இது ஒரு லாக் லைட்லி குட் அப்ஜெக்டிவ் ஃபங்ஷன் என்று நாங்கள் அழைத்தோம் இங்கே θ மீண்டும் ஹைப்பர் பிளேனில் உள்ள கான்ஸ்டன்ட் அல்லது வேரியபல்கள் இது நாம் முந்தைய விரிவுரையில் தொடக்கத்தில் பார்த்த இக்கூவேஷனின் வடிவமாகும் இப்போது உங்கள் பிராப்ளமில் n வேரியபல்கள் அல்லது n ஃபீச்சர்ஸ் அல்லது n அற்றிபுட்ஸ் இருந்தால் நீங்கள் அடையாளம் காணும் டேசிஷன் வேரியபல்கள் n 1 ஆகும் எனவே ஒவ்வொரு வேரியபல் க்கும் 1 கான்ஸ்டன்ட் இருக்கும் இந்த n மிகப் பெரியதாக மாறினால் பெரிய எண்ணிக்கையிலான வேரியபல்கள் உள்ளன என்ன நடக்கிறது இந்த லாஜிஸ்டிக் ரெக்ரேஷன் மாடல் கள் ஓவர்பிட்டிங் செய்யும் ஏனென்றால் பல பேராமீட்டர் க்கள் இருப்பதால் நீங்கள் டேட்டாவை விட அதிகமாக ஓவர்பிட்டிங் செய்யக்கூடும் எனவே இதைத் தடுக்க நாம் செய்ய விரும்புவது எப்படியாவது இந்த n 1 டேசிஷன் வேரியபல்கள் உங்களிடம் இருந்தாலும் இந்த டேசிஷன் வேரியபல்கள் குறைவாகவே பயன்படுத்தப்பட வேண்டும் என்று ஒருவர் விரும்புவார் எனவே நீங்கள் ஒரு வேரியபல் க்கு ஒரு கோஎஃபீஷியேன்ட்டைப் பயன்படுத்தும் போதெல்லாம் கிளாசிஃபிகேஷன் பிராப்ளமிக்கு கிளாசிஃபிகேஷன் பிராப்ளமில் அந்த வேரியபல் யைப் பயன்படுத்துவதற்கான அதிகபட்ச மதிப்பைப் பெறுவதை உறுதிசெய்ய விரும்புகிறோம் எனவே வேறுவிதமாகக் கூறினால் 2 வேரியபல்கள் கொண்ட β0 β11 x1 β12 x2 எடுத்துக்கொள்வோம் இந்த கிளாஸிஃபையரைப் பொறுத்தவரை நான் x1 மற்றும் x2 இரண்டையும் முக்கியமானது என்று பயன்படுத்துகிறேன் நான் செய்ய விரும்புவது என்னவென்றால் அவை உண்மையில் தீர்வுக்கு அல்லது தீர்வின் செயல்திறனுக்கு பங்களித்தால் மட்டுமே நான் அவற்றைப் பயன்படுத்த வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் எனவே நீங்கள் பயன்படுத்தும் ஒவ்வொரு டெர்ம்கும் அதற்கு ஈடாக அல்லது வேறு டெர்ம்களில் ஏதாவது ஒன்றைப் பெற வேண்டும் அதற்கு பதிலாக எதுவும் கிடைக்கவில்லை என்றால் இந்த வார்த்தைக்கு பெனால்டி விதிக்க விரும்புகிறேன் இதைத்தான் பொதுவாக ரெகுலராய்சேஷன் என்று அழைக்கப்படுகிறது எனவே ரெகுலராய்சேஷன் காம்ப்ளக்ஸ் மாடல் களை உருவாக்குவதைத் தவிர்க்கிறது அல்லது சிக்கலான அல்லாத மாடல் களை உருவாக்க உதவுகிறது இதனால் உங்கள் ஓவர்பிட்டிங் விளைவுகளை குறைக்க முடியும் எனவே இதற்கு எவ்வாறு பெனால்டி விதிக்கிறோம் நாங்கள் என்ன செய்ய முயற்சிக்கிறோம் என்பது நான் லாக் லைக்லிக்யூட்டை குறைக்க முயற்சிக்கிறோம் என்பதைக் கவனியுங்கள் எனவே நாம் இங்கு அப்ஜெக்டிவ்விற்கு மற்றொரு டெர்ம் சேர்ப்பது இதில் λ ரெகுலராய்சேஷன் பேராமீட்டர் என்றும் இந்த h θ சில ரெகுலராய்சேஷன் ஃபங்ஷனாகவும் அழைக்கப்படுகிறது எனவே நாம் செய்ய விரும்புவது என்னவென்றால் θ இன் மதிப்புகளை நான் பெரிதாக தேர்வு செய்யும்போது இந்த ஃபங்ஷன் பெரியதாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனவே பெனால்டி அதிகமாக இருக்கும் அல்லது நான் ஒரு வேரியபல் யைத் தேர்ந்தெடுக்கும் போதெல்லாம் ஒரு சேர்ந்து கொள்கிறது இது அப்ஜெக்டிவ் ஃபங்ஷனின் இந்த டெர்ம் கொண்டுள்ள முன்னேற்றத்தால் பெனால்டி நிர்ணயிக்கப்பட வேண்டும் ரெகுலராய்சேஷன்லின் பின்னணியில் உள்ள அடிப்படை யோசனை இதுதான் இந்த ஃபங்ஷன் பல வகைகளாக இருக்கலாம் இந்த ஃபங்ஷனை இது அப்ஜெக்டிவ் ஃபங்ஷனின் இந்த டெர்ம் கொண்டுள்ள முன்னேற்றத்தால் பெனால்டி நிர்ணயிக்கப்பட வேண்டும் ரெகுலராய்சேஷன்லின் பின்னணியில் உள்ள அடிப்படை யோசனை இதுதான் இந்த ஃபங்ஷன் பல வகைகளாக இருக்கலாம் இந்த ஃபங்ஷனை θTθ ஆகப் பயன்படுத்தினால் இப்போது இது எல் 2 வகை ரெகுலராய்சேஷன் என அழைக்கப்படுகிறது எனவே முந்தைய எடுத்துக்காட்டில் இது θ β0 β11β12 T β0 β11β12 ஆக மாறும் எனவே இந்த வழக்கில் h θ β02 β112β122 நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பிற வகை ரெகுலராய்சேஷன் களும் உள்ளன இதை நீங்கள் எல் 2 வகை அல்லது எல் 2 நெறி என அழைக்கலாம் நீங்கள் எல் 1 வகை அல்லது எல் 1 விதிமுறை என்றும் அழைக்கலாம் இதைப் பெருக்கிக் கொண்டிருக்கும் இந்த கோஎஃபீஷியேன்ட்இன் மதிப்பு பெரியது என்றால் ரெகுலராய்சேஷன் வலிமையாகும் இது வேரியபல்கள் பயன்படுத்துவதற்கு நீங்கள் பெரிய பெனால்டி விதிக்கிறீர்கள் ஒரு பொதுவான விதி என்னவென்றால் ரெகுலராய்சேஷன்ப்படுத்தல் டேஸ்டு டேட்டாகளுடன் மாடல் யை சிறப்பாகச் செயல்படுத்த உதவுகிறது ஏனெனில் நீங்கள் ட்ரெயின் டேட்டாவை ஓவர்பிட்டிங் செய்வதை தவிர்க்கிறீர்கள் எனவே இது பொதுவாக ஒருவர் இந்த வகையான பிராப்ளம்களைச் செய்யும்பொழுது மனதில் கொள்ளக்கூடிய ஒன்று எனவே இதன் மூலம் லாஜிஸ்டிக் ரெக்ரேஷனின் பகுதியானது நாம் அடுத்து என்ன செய்யப் போகிறோம் என்பது ஒரு எடுத்துக்காட்டு கேஸ் ஸ்டடி உங்களுக்குக் காண்பிக்கப் போகிறோம் அங்கு ஒரு தீர்வுக்கு லாஜிஸ்டிக் ரெக்ரேஷன் பயன்படுத்தப்படுகிறது எவ்வாறாயினும் முன்பு கிளாசிஃபிகேஷன் மற்றும் கிளஸ்டரிங் தொடர்பான அனைத்து கேஸ் ஸ்டடிகளும் ஆர் கோட்லிருந்து வெளியீட்டைப் பார்ப்பதை உள்ளடக்கும் என்பதால் இந்த கேஸ் ஸ்டடி நாங்கள் செய்வதற்கு நான் ஆர் கோட்லிருந்து ஒரு பொதுவான வெளியீட்டை எடுக்கப் போகிறேன் மேலும் பல முடிவுகள் காண்பிக்கப்படும் இவை ஒரு கிளாஸிஃபையர்யின் செயல்திறன் நடவடிக்கைகள் என்று அழைக்கப்படுகின்றன எந்தவொரு செயல்திறன் ஆய்விற்கும் ஒரு குறிப்பிட்ட நுட்பத்தைப் பயன்படுத்தினால் இந்த செயல்திறன் நடவடிக்கைகள் என்ன இந்த செயல்திறன் நடவடிக்கைகளை நீங்கள் எவ்வாறு விளக்க வேண்டும் என்பதை நான் விவரிக்கப் போகிறேன் எனவே அடுத்த விரிவுரையில் இந்த செயல்திறன் நடவடிக்கைகளைப் பற்றி பேசுவோம் அதைத் தொடர்ந்து லாஜிஸ்டிக் ரெக்ரேஷனைப் பயன்படுத்தி ஒரு கேஸ் ஸ்டடி விரிவுரை இருக்கும் இந்த விரிவுரையைக் கேட்டதற்கு நன்றி அடுத்த விரிவுரையில் உங்களை சந்திக்கிறேன்